இப்போது ஒரு மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தை எவ்வாறு பெறுவது அல்லது MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி மின்னழுத்த இடையகத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி விவாதிப்போம் வெளியீட்டு மின்னழுத்தம் உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது ஒரு MOS டிரான்சிஸ்டர் இது போல் தெரிகிறது இந்த மின்னழுத்த இடையகத்தை அல்லது மின்னழுத்த கட்டுப்பாட்டு மின்னழுத்த மூலத்தை உணர ஒரே ஒரு MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்துவதைப் பற்றி நாம் சிந்திக்கிறோம் இப்போது MOS டிரான்சிஸ்டர் ஒரு கேட் மின்னழுத்தத்தை மூல மின்னழுத்தத்துடன் ஒப்பிடுகிறது அதாவது கேட் மூல மின்னழுத்தத்தை எடுத்து வடிகால் மின்னோட்டத்தை உருவாக்க குறிப்பிட்ட நிலையான g m ஆல் பெருக்குகிறது எனவே மின்னோட்டமானது மூல மின்னழுத்தத்துடன் ஒப்பிடுகையில் கேட் மின்னழுத்தம் எவ்வளவு என்பதைப் பொறுத்தது எனவே கேட் மின்னழுத்தத்தை மூல மின்னழுத்தத்துடன் ஒப்பிடுவது என்று நாம் நினைக்கலாம் இப்போது வோல்டேஜ் பஃப்பரிலிருந்து நமக்கு என்ன வேண்டும் vovi இப்போது vi vo என்றால் vo மேலே தள்ளப்பட வேண்டும் அதை அதிகரிக்க வேண்டும் மின்னழுத்தத்தை எவ்வாறு அதிகரிப்பது என்பதை நீங்கள் எவ்வாறு செய்கிறீர்கள் இதன் பொருள் மின்னோட்டம் வெளியீட்டு முனையில் தள்ளப்பட வேண்டும் மற்றும் நிச்சயமாக vi vo சரியாக எதிர்மாறாக நடக்க வேண்டும் என்றால் vo கீழே இழுக்கப்பட வேண்டும் அல்லது மின்னோட்டத்தை வெளியீட்டு முனையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் இப்போது MOS டிரான்சிஸ்டரில் உண்மையில் என்ன நடக்கிறது VGS 0 எனில் இந்த மின்னோட்டம் வடிகால் முதல் மூலத்திற்கு பாய்கிறது மேலும் மின்னோட்டம் மூல முனையில் தள்ளப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் மேலும் VGS 0 மின்னோட்டம் மூல முனையிலிருந்து வெளியேற்றப்படுகிறது எனவே இந்த மின்னழுத்தங்களை எவ்வாறு ஒழுங்கமைக்க முடியும் இதனால் இந்த செயல் நடக்கும் vo என்பது வெளியீட்டு மின்னழுத்தம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே வெளியீட்டு மின்னழுத்தம் ஒப்பிடுதலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் உள்ளீட்டு மின்னழுத்தத்தை வெளியீட்டு மின்னழுத்தத்துடன் ஒப்பிடுகிறோம் எனவே vgs என்பது vi vo அல்லது vo vi ஆக இருக்க வேண்டும் இவற்றில் ஏதேனும் ஒன்று சாத்தியமாகும் vgs ஆனது கேட் மின்னழுத்தத்தை மூல மின்னழுத்தத்துடன் ஒப்பிடுகிறது எனவே அதை நாம் ஒப்பிட விரும்புவது vi vo அல்லது vo vi ஆக இருக்கலாம் vi vo 0 எனும்போது மின்னோட்டமானது வெளியீட்டு முனையில் தள்ளப்பட வேண்டும் Vgs 0 எனில் MOS டிரான்சிஸ்டரின் மூலத்தில் மின்னோட்டம் தள்ளப்படுவதை இங்கே காணலாம் நீங்கள் வெவ்வேறு சேர்க்கைகளை முயற்சி செய்யலாம் ஆனால் நாம் இங்கே உள்ளீட்டு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தினால் மூல முனையை வெளியீடு என்று நீங்கள் நினைத்தால் கேட் மூல மின்னழுத்தமாகப் பயன்படுத்தப்படுவது ஒன்றும் இல்லை ஆனால் vi vo மேலும் vi என்றால் vo 0 பின்னர் இந்த மின்னோட்டம் மூல முனையில் கீழ்நோக்கி பாய்கிறது மேலும் அது மூல மின்னழுத்தத்தை மேலே தள்ளுகிறது இது ஒரு மின்னோட்டத்தை மூல முனையில் தள்ளுகிறது மற்றும் அது மூல மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது மற்றும் நீங்கள் விரும்பும் நிபந்தனை இதுவாகும் எனவே எதிர்மறையான பின்னூட்டத்தில் டிரான்சிஸ்டரை இப்படித்தான் பயன்படுத்துகிறோம் இப்போது இடவியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே அறிந்திருந்தேன் எனவே நான் இந்த கலவையை மட்டுமே கருத்தில் கொண்டேன் ஆனால் நீங்கள் வேறு வழியில் முயற்சி செய்யலாம் இப்போது நான் மூலத்திலிருந்து வெளியீட்டை எடுத்தேன் எனவே அதற்கு பதிலாக நீங்கள் அதை வடிகால் முனையிலிருந்து எடுக்க முயற்சி செய்யலாம் பின்னர் இந்த எதிர்மறையான கருத்தை நீங்கள் வசதியான வழியில் ஏற்பாடு செய்ய முடியாது என்பதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் அதை செய்ய முடியாது எனவே நீங்கள் புதிய சர்க்யூட்டை ஒருங்கிணைக்கும்போது சில சமயங்களில் நீங்கள் வெவ்வேறு தேர்வுகளை மேற்கொள்வீர்கள் அவை தவறாக இருக்கலாம் ஆனால் இறுதியாக நீங்கள் சரியானதை அடைகிறீர்கள் எனவே இங்கே கொள்கை எதிர்மறையான கருத்து மேலும் vi vo என்றால் vo அதிகரிக்க வேண்டும் vi vo எனில் அது கீழே இழுக்கப்பட வேண்டும் மற்றும் பல தற்போதைய மூலத்தைப் பயன்படுத்தும் போது மின்னழுத்தத்தை எவ்வாறு அதிகரிப்பது அல்லது குறைப்பது அதன் மின்னழுத்தத்தை அதிகரிக்க மின்னோட்டத்தை ஒரு முனைக்குள் தள்ள வேண்டும் மேலும் அதன் மின்னழுத்தத்தைக் குறைக்க ஒரு முனையிலிருந்து மின்னோட்டத்தை வெளியே இழுக்க வேண்டும் எனவே இதை மீண்டும் வரைகிறேன் டிரான்சிஸ்டரின் சிறிய சிக்னல் படத்தில் இருந்து நான் தொடங்குகிறேன் எனவே மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த ஆதாரம் போன்ற செயல்பாட்டை நாம் உணர விரும்பும் போது ஒரு நேரியல் செயல்பாடு vokvi அல்லது vovi மற்றும் விரைவில் எனவே MOS டிரான்சிஸ்டரின் சிறிய சமிக்ஞை படத்தைப் பயன்படுத்தி ஒருங்கிணைக்கிறோம் இப்போது டிரான்சிஸ்டரை சார்புபடுத்தும் பல வழிகளை நாங்கள் அறிவோம் மேலும் முழுமையான சுற்றுடன் வருவதற்கு செயல்பாட்டு சிறிய சமிக்ஞை சமமான சுற்றுடன் செல்ல அவற்றில் ஏதேனும் ஒன்றை நாம் தேர்வு செய்யலாம் எனவே இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் சிறிய சமிக்ஞை டொமைன் அதிகரிக்கும் டொமைன் ஆகியவற்றில் செயல்பாட்டுத் தொகுப்பு செய்யப்படுகிறது மேலும் நீங்கள் பொருத்தமான சார்பு ஏற்பாடுகளைக் கொண்டிருந்தீர்கள் சில வகையான சார்பு ஏற்பாடுகள் மற்றவர்களை விட மிகவும் வசதியானவை என்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் நீங்கள் மிகவும் வசதியான ஒன்றைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே மீண்டும் நான் செய்தது நுழைவாயிலுக்கு உள்ளீட்டைப் பயன்படுத்தியது மற்றும் இங்கே மூல முனை இது வெளியீட்டு மின்னழுத்தமாக இருக்கும் நான் அப்படிச் செய்தால் வெளிப்படையாக கேட் மூல மின்னழுத்தம் vi voக்கு சமமாக இருக்கும் நுழைவாயிலுக்கும் மூலத்திற்கும் இடையில் vi vo அல்லது vo vi இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிவோம் இதனால் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்னழுத்தங்களை திறம்பட ஒப்பிடுகிறோம் எனவே இந்த வழக்கில் இது vi vo இப்போது இந்த மூலத்தை வெளியீட்டு முனையாக நாங்கள் ஏற்கனவே நியமித்துள்ளோம் மேலும் இது சீராக இருக்குமா என்று பார்ப்போம் இப்போது வடிகால் எங்கும் இணைக்கப்படவில்லை எனவே அதை சிறிய சிக்னல் மைதானத்துடன் இணைக்கிறேன் இப்போது vi vo அதாவது vo தேவைப்படுவதை விட விரும்பியதை விட சிறியதாக இருந்தால் என்ன ஆகும் vi vo பின்னர் மின்னோட்டம் இந்த வழியில் பாய்கிறது முன்பு போலவே மூலத்தில் தற்போதைய ஆதாரம் மட்டுமே உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே கிர்ச்சாஃப்பின் தற்போதைய சட்டம் எவ்வாறு திருப்திகரமாக உள்ளது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் மற்ற எதிர்மறை பின்னூட்ட சர்கியூட்களை போலவே நீங்கள் இங்கே ஒரு ஒட்டுண்ணி மின்தேக்கியை கற்பனை செய்கிறீர்கள் இது தன்னிச்சையாக சிறியதாக இருக்கலாம் அது எவ்வளவு என்பது முக்கியமில்லை புள்ளி என்னவென்றால் மின்னோட்டம் இந்த முனைக்குள் தள்ளப்பட்டால் அது மின்தேக்கியில் சென்று vo படிப்படியாக அதிகரிக்கிறது நீங்கள் விரும்புவது இதுதான் ஏனென்றால் இங்கே இந்த விஷயத்தில் vo தேவைப்படுவதை விட சிறியது எனவே அது அதிகரிக்கப்படும் அதற்கு நேர்மாறாக நடக்கும் vivo vo அதிகமாக இருந்தால் இந்த மின்னோட்டம் மேல்நோக்கி வலதுபுறமாகச் சுட்டிக்காட்டும் அது இந்த முனையிலிருந்து மின்னோட்டத்தை வெளியே இழுக்கும் அது மின்தேக்கியின் மின்னோட்டத்தையும் வெளியீட்டு மின்னழுத்தத்தையும் இழுக்கும் எனவே இது சீரானது மற்றும் அடிப்படையில் சிறிய சிக்னல் படம் மின்னழுத்த இடையகத்திற்காக நாம் விரும்புவது இதுதான் வடிகால் தரையுடன் இணைக்கப்படலாம் ஏனென்றால் நாங்கள் அதைப் பயன்படுத்துவதில்லை உள்ளீடு டிரான்சிஸ்டரின் வாயிலில் பயன்படுத்தப்படுகிறது வெளியீட்டில் நீங்கள் ஒரு ஒட்டுண்ணி மின்தேக்கியை கற்பனை செய்யலாம் இதன் மூலம் vi என்பது vo இலிருந்து வேறுபட்டால் இந்த மின்னோட்டம் எங்காவது செல்வதை நீங்கள் கற்பனை செய்யலாம் மற்றும் வெளியீடு vo டிரான்சிஸ்டரின் மூலத்திலிருந்து எடுக்கப்படுகிறது எனவே இது அனைத்து சுற்று இப்போது இதில் தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும் நிலையான நிலையில் இந்த மின்தேக்கியின் மூலம் இந்த மின்னோட்டம் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் அதாவது dc ஐப் பொறுத்தவரை உண்மையில் எதுவும் அதனுடன் இணைக்கப்படவில்லை எனவே இந்த மின்னோட்டம் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த மின்னோட்டம் எப்படி பூஜ்ஜியமாக இருக்கும் vgs பூஜ்ஜியமாக இருந்தால் மட்டுமே இந்த மின்னோட்டம் பூஜ்ஜியமாக இருக்கும் மற்றும் vgs பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் என்றால் vo vi வெளியீடு மற்றும் உள்ளீட்டு மின்னழுத்தங்கள் ஒன்றுக்கொன்று சரியாக சமமாக இருக்க வேண்டும் இந்த வகையான வாதங்களை நீங்கள் நன்கு அறிவீர்கள் முதலில் vo என்பது viயிலிருந்து வேறுபட்டது என்று கற்பனை செய்து பிறகு என்ன நடக்கிறது என்பதைக் கண்டறிதல் ஒரு நிலையான மின்னோட்டத்தில் டிரான்சிஸ்டரைச் சாய்க்கும் போது இதைச் செய்தோம் அதையே மீண்டும் பயன்படுத்துகிறோம் இப்போது நீங்கள் இங்கே ஒரே ஒரு சாத்தியக்கூறு இருப்பதைக் காணலாம் vgs சரியாக பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட இடவியல் vo vi ஐ எவ்வாறு அடைகிறது என்பதை நான் இப்போது உள்ளுணர்வாகக் காட்டியுள்ளேன் வரவிருக்கும் பாடங்களில் இதை பகுப்பாய்வு செய்வோம் மேலும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே குறைந்தபட்சம் இப்போது நாம் vo vi என்று உறுதியாக நம்ப வேண்டும் ஏனெனில் vo vi இதன் ஆதாயம் k 1க்கு சமம் மேலும் இதில் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தின் விரும்பத்தக்க குணங்கள் உள்ளதா என்பதை நீங்கள் பார்க்கலாம் அதாவது உள்ளீடு எதிர்ப்பு முடிவிலி மற்றும் வெளியீடு எதிர்ப்பு பூஜ்யம் மற்றும் பல குறைந்தபட்சம் ஒரு பகுதி உள்ளீடு எதிர்ப்பு பார்க்க மிகவும் எளிதானது உள்ளீடு இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது வாயிலுடன் இணைக்கப்பட்டுள்ள முழுமையான ஆதாரத்தை நான் காட்டவில்லை கேட் மின்னோட்டம் பூஜ்ஜியமாகும் எனவே உள்ளீடு எந்த மின்னோட்டத்தையும் எடுக்காது எனவே குறைந்த பட்சம் உள்ளீடு எதிர்ப்பானது எல்லையற்றது என்பதை இந்த படத்திலிருந்து தெளிவாக இருக்க வேண்டும் அதனால் அந்த பகுதி பூர்த்தி அடையும் எனவே மற்ற பகுதி மற்றும் வெளியீடு எதிர்ப்பு பற்றி வரவிருக்கும் பாடங்களில் பகுப்பாய்வு செய்யும்